எனவே இந்த தொகுதியில் நான் அதிக முடிவுகளைப் பற்றி பேசப் போகிறேன் எனவே மற்றொரு தேற்றத்தின் பெயரில் மற்றொரு முடிவை அறிமுகப்படுத்துகிறேன் நான் அதை தேற்றம் 4 என்று அழைக்கிறேன் இது சொல்கிறது பின்வருமாறு என்னிடம் இருந்தால் தேற்றம் 4 இதன் விளைவு என்னிடம் கூறுகிறது இந்த தேற்றம் என்னிடம் கூறுகிறது 2 சார்புகளின் கன்வலுஷனின் ஃபோரியர் உருமாற்றமானது ஃபோரியர் உருமாற்றத்தின் பெருக்கல் அல்லது இது கீழ்கண்டவைக்குச் சமம் ஆகும் எனவே கன்வலுஷனின் ஃபோரியர் உருமாற்றத்தை கணக்கிடுவது மிகவும் எளிதானது இது ஃபோரியர் உருமாற்றத்தின் பெருக்கல் மூலம் வழங்கப்படுகிறது இப்போது இது சரி என்று சரிபார்க்க மாணவர்களை நான் கேட்கிறேன் எனவே இது சரிபார்க்க மிகவும் எளிதானது இப்போது இது சரி என்று சரிபார்க்க மாணவர்களை நான் கேட்கிறேன் எனவே இது சரிபார்க்க மிகவும் எளிதானது நீங்கள் வரையறுக்கிறீர்கள் 2 சார்புகளின் கன்வலுஷன் என்ன என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் நிலையான வரையறையைப் பயன்படுத்துவதன் மூலம் அந்த கன்வலுஷன் சார்பின் ஃபோரியர் உருமாற்றத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் மற்றும் அங்கிருந்து நீங்கள் 2 தொகையிடல்களை பிரிக்க வேண்டும் ஒன்று F இன் ஃபோரியர் உருமாற்றத்துடன் தொடர்புடையது மற்றொன்று G இன் ஃபோரியர் உருமாற்றத்துடன் தொடர்புடையது இந்த முடிவை அடைய நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது அதனுடன் தொடர்புடைய சில இணைதேற்றங்கள் அல்லது பக்க முடிவுகள் உள்ளன அதைப் பற்றி 4a என பேசுவேன் எனவே இவை சில பண்புகள் கன்வலுஷனின் பண்புகள் எனவே குறிப்பாக ஒரு பண்பு சொல்கிறது எனவே கன்வலுஷனின் வரிசை என்பது ஒரு பொருட்டல்ல மற்றொரு பண்பு என்னவென்றால் எனவே இந்த பண்பு நமக்கு என்ன சொல்கிறது என்றால் அது கன்வலுஷனின் வரிசை ஒரு பொருட்டல்ல எனவே நீங்கள் முதலில் இந்த கன்வலுஷனை அல்லது அந்த கன்வலுஷனை முதலில் எடுக்கலாம் ஆகவே பதில் அப்படியே இருக்கும் கன்வலுஷன் ஒரு நேரியல் செயலி சரியா எனவே குறிப்பாக எனவே இது ஒரு நேரியல் செயலி மற்றும் இறுதியாக மற்றொரு முக்கியமான முடிவு என்னவென்றால் டெல்டா சார்பின் கன்வலுஷன் டெல்டா சார்பே எனவே டெல்டா சார்பும் துணைத்தேற்றம் 4a க்கு கீழ்ப்படிகிறது நான் இந்த கடைசி முடிவை தனித்தனியாக அறிமுகப்படுத்துகிறேன் ஏனென்றால் என் முந்தைய விரிவுரையில் கோடிட்டுக் காட்டியது போல டெல்டா சார்பு கிளாசிக்கல் உணர்வில் ஒரு சார்பு அல்ல எனவே என்னிடம் இன்னும் ஒரு முடிவு உள்ளது அதை நான் மற்றொரு தேற்றத்தின் வடிவத்தில் அறிமுகப்படுத்தப் போகிறேன் அது பார்செவலின் உறவு Parseval's relation என்று அழைக்கப்படுகிறது எனவே பார்செவலின் உறவு என்ன எங்களுக்கு பார்செவலின் உறவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நாம் 2 சார்புகளின் உள் பெருக்கலை எடுக்க வேண்டும் அல்லது 2 சார்புகளுடைய பெருக்கலின் ஃபோரியர் உருமாற்றத்தை வரையறுக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அந்த வகையான மதிப்பீடுகளில் பார்செவலின் உறவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த பார்செவலின் உறவு என்ன என்பதைப் பார்ப்போம் பிறகு எனவே அதற்கான ஆதாரத்தை விரைவாகக் காண்பிக்கிறேன் ஏனெனில் இது ஒரு முக்கியமான முடிவு எனவே நான் எனது வலது புற RHS உடன் தொடங்கப் போகிறேன் எனவே எனது ஆர் எஸ் ஆனது இங்கு எனவே இறுதியாக மேற்கண்ட முடிவோடு நான் இருக்கிறேன் அதுதான் இங்கே எனது பார்செவல் உறவின் இடது புறம் எனவே உள் பெருக்கல் அல்லது பிசிகல் தளத்தில் உள்ள இரண்டு சார்புகளின் உள் பெருக்கல் என்பது உருமாறிய தளத்தில் உள்ள இரண்டு சார்புகளின் உள் பெருக்கல் சரியா மேலும் அவை சமமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஃபோரியர் உருமாற்றத்தின் பயன்பாடுகள் ஒரு பிரபலமான தேர்வு ஒரு பிரபலமான பயன்பாடு ஃபோரியர் உருமாற்றத்தின் ஒரு பிரபலமான பயன்பாடான ஷானன் மாதிரி தேற்றத்தினை நான் அறிமுகப்படுத்தப் போகிறேன் எனவே நான் ஷானன் மாதிரி தேற்றம் என்ன என்பதை விவரிக்க செல்வதற்கு முன் இந்த குறிப்பிட்ட தேற்றம் தொடர்ச்சியான சார்புகளையும் தொடர்ச்சியற்ற அல்லது தனித்துவமான சார்புகளையும் இணைப்பதற்கு இடையிலான மிக முக்கியமான பாலமாகும் என்பதை நான் முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் குறிப்பாக சிக்னல் செயலாக்கம் மற்றும் தகவல்தொடர்பு பகுதியில் ஷானன் சார்புகள் அல்லது ஷானன் மாதிரி தேற்றம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இது தனித்துவமான சிக்னல்களை தொடர்ச்சியான நேர சிக்னல்களாக இணைக்க உதவுகிறது எனவே ஃபோரியர் உருமாற்றத்தின் பண்புகளுடன் இன்று தொடங்குவேன் ஆகவே எனது சார்பு f இன் ஃபோரியர் உருமாற்றத்தை F எனக் குறிக்கிறேன் எனவே எனது k என்பது மாற்றப்பட்ட மாறி மற்றும் ஃபோரியர் உருமாற்றத்தை நான் மதிப்பீடு செய்யும் உருமாறிய சார்பு சிறிய f ஆகும் எனவே நான் பயனுள்ள இந்த பண்புகளில் சிலவற்றை நிரூபிக்க மற்றும் காட்டப் போகிறேன் ஆகவே இந்த ஷானன் உருமாற்றம் அல்லது ஷானன் மாதிரி தேற்றம் என்ன என்று பார்ப்போம் ஆகவே நான் டிஜிட்டல் சிக்னலில் சொன்னது போல் டிஜிட்டல் சிக்னல் செயலாக்கத்தில் நான் இங்கே சில பயனுள்ள பகுதிகளை உருவாக்கப் போகிறேன் எனவே டிஜிட்டல் சிக்னல் செயல்முறை செயலாக்கத்தில் என்னிடம் ஒரு அனலாக் சிக்னல் உள்ளது இது f மூலம் குறிக்கப்படுகிறது சரியா எனவே f என்பது ஒரு தொடர்ச்சியான சார்பாகும் இது எனது மாறி என்பது நேரம் t என்று சொல்லலாம் எதிர்மறை முடிவிலி முதல் முடிவிலி வரை பொதுவான தன்மையை இழக்காமல் நான் எடுக்கப் போகிறேன் இந்த தேர்வு ஏன் எடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் காண்பீர்கள் அதனால் தான் இந்த நேரம் t க்கான வரம்பை எடுத்துக்கொள்வதில் ஒரு சிறிய அளவில் எதிர் உள்ளுணர்வு இருக்கக் கூடும் என்று தோன்றலாம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் f என்பது தொகையிடத்தக்கது என்று நான் கூறும்போது நான் என்ன சொல்கிறேன் என்றால் அதாவது எனவே இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் எனவே உங்களிடம் பரந்த அலைக்கற்றை இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் இந்த அனலாக் சிக்னலுடன் உங்கள் தகவலைக் குறிக்க முயற்சிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் இதுபோன்ற சாத்தியமான அனைத்து அதிர்வெண்களுக்கும் நாம் எவ்வளவு ஆற்றலைப் பார்க்க விரும்புகிறோம் அல்லது இந்த சிக்னலின் வீச்சு என்னவென்று உங்களுக்கு எவ்வளவு தெரியும் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சார்பின் நார்மைக் கண்டுபிடிக்க வேண்டும் அதுவே நமக்கு பரிமாற்றம் செய்யப்படும் சிக்னல்களின் மொத்த ஆற்றலின் உள்ளடக்கத்தைத் தருகிறது எனவே இதுதான் நான் குறிப்பிட்ட ஆற்றல் உள்ளடக்கம் ஆகும் எனவே அது மெய் அல்லது அதிர்வெண் களத்தில் நன்றாக இருக்கலாம் ஏனெனில் நமது பார்செவல் முடிவினால் அவை மெய் மற்றும் அதிர்வெண் களத்தில் ஒரே மாதிரியாக இருக்கும் பார்செவல் தேற்றத்தை நாம் முன்பே நிரூபித்துள்ளோம் இப்போது மற்றொரு வரையறையை அறிமுகப்படுத்துகிறேன் அதன் ஃபோரியர் உருமாற்றம் வழங்கப்பட்டால் for இங்கு என்பது கட் ஆப் அதிர்வெண் a வை விட பெரியதாக இருக்கும் அனைத்து அதிர்வெண்களுக்கும் 0 என வரையறுக்கப்படுகிறது எனவே இந்த a வை எனது கட் ஆப் அதிர்வெண் என்று அழைக்கிறேன் எனவே சிக்னல்பேண்ட் வரையறுக்கப்பட்டு இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட அளவிலான அதிர்வெண்ணிற்கு மட்டுமே பூஜ்ஜியமல்ல என்பதை நீங்கள் காணலாம் அந்த வரம்பிற்கு வெளியே இருக்கும் அதிர்வெண்ணிற்கு சிக்னல் 0 ஆகஇருக்கும் தொடர்புடைய சிக்னல் பேண்ட் லிமிடெட் சிக்னல் எனப்படுகிறது இந்த தொடர்புடைய பேண்ட் லிமிடெட் சிக்னல் ஆல் குறிக்கப்படுகிறது சரியா எனவே எனது ஃபோரியர் உருமாற்றம் ஒரு குறிப்பிட்ட கட் ஆப் அதிர்வெண்ணிற்குவெளியே 0 எனில் இதை எனது பேண்ட் லிமிடெட் சிக்னல் என்று அழைக்கிறேன் ஆகவேபொதுவாக நான் எப்போதும் குறைக்க முடியும் எனவே f f பேண்ட் லிமிடெட் ஆக இல்லாவிட்டால் நான் எப்போதும் f ஐ பேண்ட் லிமிடெட் சிக்னல் ஆகக் குறைக்க முடியும் எப்படி கவனி எனவே f ஐ எப்போதும் லோ பாஸ் வடிப்பான் என அழைக்கப்படும் ஒரு வடிகட்டி கொண்டு வடிகட்டுதல் மூலம் பேண்ட் லிமிடெட் சிக்னல் ஆகக் குறைக்கலாம் எனவே மீண்டும் லோ பாஸ் வடிப்பான் என்றால் என்ன அது மற்றொரு சார்பு சரியா எனவே இந்த சார்பு என்ன எனவே என்னிடம் ஒரு அனலாக் சிக்னல் இருப்பதாக கொண்டால் எனது அனலாக் சிக்னல் அந்த நேரத்தில் தொடர்ச்சியான சார்பு மற்றும் அதை ஒரு பேண்ட் லிமிடெட் சிக்னல் ஆகக் குறைக்க விரும்புகிறோம் ஆகவே அதற்காக நான் எனது பேண்டை அறிமுகப்படுத்தப் போகிறேன் எனது ஃபோரியர் உருமாற்றம் செய்யப்பட்ட சார்பு வை அறிமுகப்படுத்தப் போகிறேன் இது இந்த அதிர்வெண் வரம்பிற்குள் உங்களது வழக்கமான ஃபோரியர் உருமாற்றம் மற்றும் 0 இல்லையெனில் எனவே நான் செய்ய முயற்சிப்பது என்னவென்றால் என்னிடம் அனலாக் சிக்னல் இருந்தால் அதை ஒரு பேண்ட் லிமிடெட் சிக்னலாகக் குறைக்க விரும்புகிறேன் நான் அதன் ஃபோரியர் உருமாற்றத்தை அறிமுகப்படுத்துகிறேன் இது ஒரு குறிப்பிட்ட களத்திற்கு வெளியே 0 ஆகும் எனவே நிச்சயமாக நாம் ஒரு தலைகீழ் உருமாற்றத்தை எடுக்கும்போது எனக்குக் கிடைக்கும் சிக்னல் பேண்ட் லிமிடெட் சிக்னல் ஆகும் எனவே பேண்ட் லிமிடெட் சிக்னல் என்றால் என்ன பேண்ட் லிமிடெட் சிக்னல் கீழ்க்கண்டவாறு வழங்கப்படுகிறது இப்போது நான் 2 பை என்பதன் காரணியைப் பயன்படுத்தினேன் என்பதைக் கவனியுங்கள் இது 1 இன் கீழ் 1 இன் கீழ் அல்ல ஆகவே உண்மை என்னவென்றால் எனது விரிவுரை 1 இல் அறிமுகப்படுத்தப்பட்ட மின் பொறியியலாளர்கள் பயன்படுத்தும் வரையறையை நாம் பயன்படுத்துகிறோம் எனவே எனது அலை எண்ணிற்குப்பதிலாக உங்களுக்குத் தெரிந்த கோண அதிர்வெண்ணை நான் அறிமுகப்படுத்துகிறேன் எனவே இது ஃபோரியர் தலைகீழ் மற்றும் ஃபோரியர் உருமாற்றத்தின் மற்றொரு வரையறை ஆகும் எனவே இந்த முடிவால் வரையறுக்கப்பட்ட இந்த பேண்ட் லிமிடெட் சிக்னலுக்கு இது எனது ஷானன் மாதிரி சார்பு என்றும் அழைக்கப்படுகிறது எனவே அந்தக் குறிப்பிட்ட பகுதியில் எனது a என்பது எனவே அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்னிடம் ஷானன் அளவிடுதல் சார்பு உள்ளது ஆகவே f என்பது எனது ஷானன் மாதிரி சார்பு எனவே இந்த முடிவை உபயோகப்படுத்தி எனது ஷானன் தேற்றம் என்றால் என்ன என்பதைக் காட்டப் போகிறேன் எனவே மீண்டும் எனது பேண்ட் லிமிடெட் சிக்னல் என்னிடம் உள்ளது எனவே இது எனது பேண்ட் லிமிடெட் சிக்னல் பேண்ட் லிமிடெட் சிக்னல் பின்வருமாறு வரையறுக்கப்பட்டுள்ளது இங்கு எனவே இதை எனது கேட் சார்பு என்று அழைக்கிறேன் எனவே ஒரு கேட் சார்பில் ஃபோரியர் உருமாற்றம் செய்யப்பட்ட சார்புகள் குறிப்பாக கட் ஆப் வரம்பிற்கு உள்ளேயும் மற்றும் வெளியேயும் வரையறுக்கப்படுகின்றன எனவே இந்த விஷயத்தில் கூடுதலாக மதிப்பிடும் போது நாம் பெறுவது எனவே ஒரு கேட் சார்பிற்காக எனது பேண்ட் லிமிடெட் சிக்னல் கீழ்க்கண்ட மூடிய வடிவ கோவை sin a t கீழ் பை t மூலம் வழங்கப்படுகிறது எனவே நேர்மாறாக இந்த மாறிலி 1 இன் ஃபோரியர் உருமாற்றத்தைப் பாருங்கள் எனவே 1 இன் ஃபோரியர் உருமாற்றம் பின்வருமாறு இப்போது என்னிடம் உள்ளது என்ன என்பது பின்வருமாறு எனவே இது டெல்டா சார்பைத் தவிர வேறில்லை இது டெல்டா சார்பின் மற்றொரு வரையறை ஆகும் இது உள்ளுணர்வாக தெளிவாக இல்லை என்றால் நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் இந்தச் சார்பை வரைய வேண்டும் மேலும் இந்த அளவுருவை முடிவிலிக்குச் செல்ல அனுமதிக்க வேண்டும் மற்றும் அது டெல்டா சார்பை அணுகுவதைப் பார்க்க வேண்டும் எனவே திரும்பி வந்தால் என்னிடம் 1 என்பது கீழ்க்கண்டதற்குச் சமமாக இருக்கும் ஆகவே நான் இதனுடன் என்ன விட்டுவிட்டேன் எனவே நாம் பின்வரும் முடிவைக் கொண்டிருக்கிறோம் இது இந்த வரையறைக்கும் நம்மை கொண்டுச் செல்கிறது எனவே நான் பின்வருவனவற்றைக் கொண்டிருக்கிறேன் ஆகவே நான் தொடர்கிறேன் எனவே பேண்ட் லிமிடெட் சிக்னல் என்னிடம் உள்ளது எனவே இது ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் காண்கிறோம் இது இரண்டு உருமாற்ற சார்புகளின் பெருக்கல் Fω மடங்கு Faω வின் ஃபோரியர் தலைகீழ் உருமாற்றம் ஆகும் எனவே இது இரண்டு உருமாற்றங்களின் பெருக்கலின் ஃபோரியர் தலைகீழ் ஆகும் இந்த குறிப்பிட்ட தொகையிடல் மற்றும் நான் அதைப் பெறுகிறேன் எனவே இதுதான் கன்வலுஷன் ஆகவே எனது பேண்ட் லிமிடெட் சிக்னல் என்பது இந்த காரணியுடன் உங்கள் அசல் சிக்னலின் ஒரு கன்வலுஷனாகும் எனவே நான் இந்த முடிவை இந்த ரெபிரசென்டேஷனை எனது ஷானன் இன்டகிறல் ரெபிரசென்டேஷன் என்று அழைக்கிறேன் எனவே நான் இந்த தொகுதியை முடித்துவிட்டு அடுத்த தொகுதிக்குத் தொடரப் போகிறேன் இந்த ஷானன் இன்டகிறல் ரெபிரசென்டேஷன் என்ன அது நமது ஷானன் மாதிரி தேற்றத்துடன் எவ்வாறு இணைகிறது என்பதை விவரிக்கிறது எனவே கருத்தில் கொள்வோம் ஃபோரியர் உருமாற்றம் பேண்ட் லிமிடெட் சிக்னல் fa ஆப் t இன் ஃபோரியர் உருமாற்றத்தினைக் கருத்தில் கொள்வோம் எனவே அது எனக்குத் தெரியும் எனவே இது எனது பேண்ட் லிமிடெட் சிக்னலின் பேண்ட் ஃபோரியர் உருமாற்றம் ஆகும் எனவே இந்தத் தொடரின் அடிப்படையில் இந்த ஆர்த்தோகனல் கணங்களின் அடிப்படையில் எனது ஃபோரியர் உருமாற்றத்தை நான் எப்போதும் எழுத முடியும் எனவே இவைகள் என்னுடைய ஆர்த்தோகனல் கணங்கள் என்று எனக்கு தெரியும் சரியா எனவே இவை எனது ஆர்த்தோகனல் அடிப்படை சார்புகள் அல்லது ஃபோரியர் அடிப்படை இதை எனது ஃபோரியர் அடிப்படை என்று அழைக்கிறேன் எனவே இந்த உறவின் அடிப்படையில் எனது ஃபோரியர் உருமாற்றத்தை நான் எப்போதும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் மேலும் எனது ஃபோரியர் கெழுக்கள் பின்வருமாறு எனவே இதை நான் t ஆல் மாற்றினால் இந்த தொகையிடல் fa ஆப் t க்குச் சமம் என்று எனக்குத் தெரியும் எனவே இது எனவே கெழுக்கள் 1 இன் கீழ் 2 a ஆகும் fa இந்த ஆர்குமென்டில் மதிப்பிடப்படுகிறது ஆகவே நான் இந்த முடிவைப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே எனது F ω ஃபோரியர் உருமாற்றம் ஆனது ஆகவே நான் இந்த உறவை இங்கே பயன்படுத்தினேன் எனவே நான் பார்ப்பது என்னவென்றால் இந்த கோவையை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனில் என்ன என்னிடம் உள்ளதோ அதுவும் கீழ்க்கண்டதிற்குச் சமம் எனவே நான் பெறுவது என்னவென்றால் fa ஒரு பேண்ட் இது தொடர்ச்சியானது இது ஒரு தொடர்ச்சியான சார்பு இது ஒரு தொடர்ச்சியான சிக்னல் மற்றும் இவை தனித்தனிக் கூட்டல்கள் எனவே இது இது நான் வரவழைக்க முயற்சித்த ஒரு விளைவாகும் இது ஷானன் மாதிரி தேற்றம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் அது என்ன முடிந்தது சொல்கிறது என்றால் எண்ணற்ற தனித்துவமான சார்புகளின் கூடுதல்களால் எனது தொடர்ச்சியான சார்பை நான் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் அல்லது என்னிடம் சில தனித்துவமான சிக்னல்கள் இருந்தால் தனித்துவமான சிக்னல்களின் பின்வரும் தனித்துவமான சிக்னல்களின் கூடுதலின் மூலம் எனது தொடர்ச்சியான சிக்னலை உருவாக்க முடியும் இதுதான் இந்த ஷானன் மாதிரி தேற்றத்தின் சக்தி எனவே குறிப்பாக இது நமக்கு சொல்கிறது எந்தவொரு பேண்டுக்கும் ஆகவே இந்த தேற்றத்தின் அறிக்கையை நான் எழுதுகிறேன் எனவே எந்தவொரு பேண்ட் லிமிடெட் தொடர்ச்சியான சிக்னல்களையும் பேண்ட் a எனக் கூறலாம் fa இன் எண்ணற்ற தனித்துவமான மாதிரிகளின் கணங்களில் இருந்து 0 மற்றும் இந்த எல்லா புள்ளிகளிலும் புனரமைக்க முடியும் பை கீழ் a இன் தொகையிடல் பெருக்கங்களை நீங்கள் அறிவீர்கள் எனவே இதைத்தான் இந்த விளைவு நமக்குக் காட்டுகிறது எனவே எண்ணற்ற தனித்தனி சிக்னலின் கூடுதலிலிருந்து தொடர்ச்சியான சிக்னலை நீங்கள் உருவாக்கலாம் அதையேதான் இந்தத் தேற்றமும் கூறுகிறது எனவே இந்த விவாதத்தை இன்னும் சில சுவாரஸ்யமான தலைப்புகளை வழங்குவதன் மூலம் முடிக்க விரும்புகிறேன் சுவாரஸ்யமான வாசிப்பின் தலைப்புகள் எனவே லோ பாஸ் வடிகட்டுதல் பேண்ட் பாஸ் வடிகட்டுதல் அல்லது ஷானன் மாதிரி தேற்றம் போன்றவற்றில் சிறப்பாக பணியாற்றும் நபர்கள் அவர்கள் பரிமாற்ற சார்புகள் போன்ற தலைப்புகளையும் பார்க்க வேண்டும் இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சார்புகள் என்றால் என்ன எனவே இந்த யோசனைகள் அனைத்தையும் இந்த கருத்துக்கள் அனைத்தையும் சுவாரஸ்யமாக நாம் இப்போது உருவாக்கிய நமது ஃபோரியர் உருமாற்றம் செய்யப்பட்ட கோட்பாட்டால் மிக எளிதாக விவரிக்க முடியும் எனவே லோ பாஸ் அல்லது ஹை பாஸ் வடிப்பான்கள் அல்லது நம்மிடம் தீர்மானம் சிக்னல்களின் தீர்மானம் மற்றும் பல உள்ளன எனவே பயன்பாட்டின் பகுதியில் படிக்க இந்த விஷயங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை